எனவே இப்போது இயந்திரங்கள் உண்மையில் ஒற்றுமையுடன் அது ஒத்திசைவாக ஆடுகின்றனநான் உங்களிடம் சொன்னேன் எனவே ஒரு பொதுவான தளத்தில் இரண்டு இயந்திரங்களின் ஸ்விங் சமன் பாடுகள் இரண்டு இயந்திர வழக்குகளை மட்டுமே கருத்தில் கொள்ளும் எனவே நீங்கள் முதலில் ஒன்றை எழுதலாம் இது சமன்பாடு 24 க்கு முதல் இயந்திரம் இப்போது இரண்டாவது இயந்திரத்திற்கு நீங்கள் எழுதலாம் அது சமன்பாடு 25 இயந்திர ரோட்டார் ஒற்றுமையுடன் ஆடுவதால் அதாவது ஒத்திசைவான குழுவில் நான் உங்களிடம் சொன்னேன் அதாவது அவற்றின் அதிகரிப்பு அல்லது வேகத்தின் குறைவு உள்ளது அதே ஒரே மாதிரியானவை அவற்றை நாம் எடுக்கலாம் 𝜹𝟏 𝜹𝟐 𝜹 இது சமன்பாடு 26 எனவே இதை நீங்கள் சேர்த்தால் சமன்பாடு 24 மற்றும் 25 எனவே 𝜹𝟏 𝜹𝟐 𝜹 ஐ மாற்றுவதன் மூலம் நீங்கள் சேர்க்கவும் மாற்றவும் செய்வீர்கள் 𝜹𝟏 𝜹𝟐 𝜹 பிறகு இது சமன்பாடு 27 அதாவது Pi Pi1 Pi2 Pe Pe1 Pe2 மற்றும் Heq உண்மையில் H1H2 இப்போது Heq உண்மையில் பொதுவாக இருக்கும் உங்களிடம் G1H1 இருந்தால் இது உங்களுடைய இயந்திர மதிப்பீடு மற்றும் இரண்டாவது இயந்திரத்திற்கான மந்தநிலை உங்களிடம் உள்ளது உங்களிடம் G2H2 மற்றும் மூன்றாவது இயந்திரம் உங்களிடம் G3H3 மற்றும் பல உள்ளன பின்னர் எனவே 𝑯𝒆q உண்மையில் G1H1G2H2 GnHnGsystem எனவே இதேபோல் இயந்திரம் என்ற சொல்லை உண்மையில் இங்கேயும் வைக்கிறோம் G1H1G2H2rightGsystem எனவே இது உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால்G1machine G2machine மற்றும் Gsystem எல்லா மதிப்புகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் அடிப்படையில் அது H1H2 ஆக இருக்கும் அதாவது இரண்டு இயந்திரங்களுக்கு இணையாக இணைக்கும் போது சரி எனவே அவர்கள் சம மதிப்பீட்டைக் கொண்டிருந்தால் அவர்களின் மந்தநிலை சேர்க்கப்பட வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மாற்ற வேண்டும் எனவே இப்போதுநாம் உதாரணத்திற்கு வருவோம் எனவே முதல் உதாரணம் 100 MVA என மதிப்பிடப்பட்ட 60 ஹெர்ட்ஸ் 4 துருவ டர்போ ஜெனரேட்டர் 13 8 kV க்கு 10 MJ MVA இன் மந்தநிலை மாறிலி உள்ளதுஅ ரோட்டரில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை ஒத்திசைவான வேகத்தில் கண்டுபிடிப்பது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஜெனரேட்டருக்கான உள்ளீடு திடீரென 50 மெகாவாட் மின் சுமைக்கு 60 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டு ரோட்டார் முடுக்கத்தைக் கண்டறியவும் மற்றும் இ பகுதி b இல் கணக்கிடப்பட்ட ரோட்டார் முடுக்கம் என்றால் பகுதி b இங்கே பார்க்கவும் இங்கே 12 சுழற்சிகளுக்கு பராமரிக்கப் படுகிறது முறுக்கு கோணத்தில் மாற்றத்தையும் ரோட்டார் வேகத்தையும் rpm இந்த காலகட்டத்தின் முடிவு இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பிரச்சினை எனவேஇதை எப்படி செய்வார்கள் எனவே பகுதி அ சேமிக்கப்பட்ட ஆற்றல் G H G க்கு 100 MVA H என்பது 10 MJ MVA வழங்கப்படுகிறது மற்றும் H 100 MVA வழங்கப்படுகிறது எனவே சேமிக்கப்பட்ட ஆற்றல் 100 10 எனவே இப்போது 1000 MJ ஏற்கவில்லை ஆ ஜெனரேட்டருக்கான உள்ளீடு திடீரென 50 MW மின் சுமைக்கு 60 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டால் ரோட்டார் முடுக்கம் கண்டு பிடிக்கவும் இப்போது சக்தியை துரிதப்படுத்துகிறது Pa Pi Pe எனவே மின் சக்தி Pe 50 மெகாவாட் மற்றும் Pi என்னவென்றால் ஜெனரேட்டருக்கான உள்ளீடு திடீரென 60 மெகாவாட்டாக உயர்த்த ப்பட்டால் Pi 60 மெகாவாட் உள்ளீடாக இருக்கும் மின் சுமைக்கு நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இது 60 50 மெகாவாட் அதாவது 10 மெகாவாட் எனவே சக்தியை துரிதப்படுத்துவது உண்மையில் 10 மெகாவாட் இப்போது நமக்குத் தெரியும் MGH180f அதாவது MJ Secelect degree நாம் எழுதலாம் எனவே GH 100 உங்கள் 10 உங்களுடையது உண்மையில் இங்கே GH 100 நான் 100 முதல் 10 வரை தவறு செய்துள்ளேன் ஆனால் இந்த பதில் 1001018060 சரியானது அதாவது 554 அதாவது MJ Secelect degree இப்போது இந்த M அறியப்படுகிறது என்று இப்போது உங்களுக்குத் தெரியும் எனவே சக்தி Pa 10 அதனால் இதன் பொருள் elect degreesec2 இது முடுக்கம் எனவே108 elect degreesec2 உங்களால் முடியும் d2𝜹dt2 உண்மையில் முடுக்கம் எனவே α முடுக்கம் 108 elect degreesec2 ஐ வரையறுக் கிறோம் இப்போது பகுதி ரோட்டார் முடுக்கம் கணக்கிடப் பட்டால் பகுதி இல் 12 சுழற்சிகளுக்கு பராமரிக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தின் முடிவில் முறுக்கு கோணத்தின் மாற்றத்தையும் rpm ல் ரோட்டார் வேகத்தையும் காணலாம் எனவே 12 சுழற்சிகள் என்றால் அது 60 ஹெர்ட்ஸ் அமைப்பு 60 ஹெர்ட்ஸ் அமைப்பு எனவே 12 சுழற்சிகள் என்றால் 1260 0 எனவே மாற்றவும் அதாவது ½ அந்த α முடுக்கம் Δ𝒕2 எனவே12 α your 108 elect degree Sec2Δ𝒕0 2 𝟐 எனவே δ உண்மையில் 2 16 தேர்ந்தெடுக்கப்பட்ட டிகிரி இது மாற்றமாகும் முறுக்கு கோணத்தில் மாற்றத்தைக் கண்டுபிடிப்ப தாக இப்போது கேட்கப்பட்டுள்ளது எனவே இது முறுக்கு கோணத்தின் மாற்றம் இப்போது இது α108 elect degreesec22 இந்த ஒன்று நாம் அதை நிமிடத்திற்கு RPM சுழற்சியாக மாற்ற வேண்டும் நொடி முடுக்கம் அதை எப்படி செய்வார் இது ஒரு எளிய எண்கணித சுழற்சி 36001 சுழற்சி10 1360 சுழற்சி மற்றும் 1080 அது இங்கே எதுவாக இருந்தாலும் 108360 சுழற்சி ஆனால் எங்கிருந்து இந்த rpm Sec கிடைத்தது இது உங்களுடையது என்பது தெரியும் 108 elect degreesec2 எனவே நீங்கள் இப்படி எழுதும்போது அது 60 ஆல் பெருக்கப்படுகிறது அதாவது இது 1sec2 எழுதப்பட்ட தாகும் எனவே இது உங்களால் முடியும் 1secsec அதை உருவாக்குங்கள் எனவே இந்த 1 வினாடி வலது இது நீங்கள் 60 வினாடி 1 நிமிடம் 1 வினாடி160 என்று அழைக்கிறீர்கள் இது வெறுமனே எண்கணிதம் எனவே இதன் காரணமாக 1 sec2 அதாவது sec2 அதாவது secsec எனவே இதன் இரண்டாவது பொருள் 1 sec சமம் நீங்கள் வைத்தால் 160 என்று நீங்கள் போடுகிறீர்கள் வகுப்பில் 60 உயரும் அதாவது 60108360 rpmsec எனவே இந்த வழியில் நாங்கள் உங்கள் 18rpm sec ஐ வரையறுக் கிறோம் நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது 18rpm sec ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த காலத்தின் முடிவில் அது அறியப்பட்டிருப்பதையும் rpm இல் ரோட்டார் வேகம் இருப்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வழியில் நாம் யூனிட்டை மாற்ற வேண்டும் α அலகு rpm sec ஆக இருக்கும் எனவே 18rpm sec இந்த வழியில் நீங்கள் இதைச் செய்தால் நீங்கள் செய்ய வேண்டும் எனவே இந்த மாற்றத்தை நாம் எப்படி உருவாக்கியுள்ளோம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இப்போது உங்கள் 12 சுழற்சிகளின் முடிவில் ரோட்டார் வேகம் உண்மையில் அதுதான் 120fP𝜶∗Δ𝒕 அதனால் தான் 120604180 2 அதாவது 1803 6 அதனால்தான் நாம் இந்த அலகு உருவாக்குகிறோம் ஏனெனில் அது r Δ𝒕 அதனால்தான் 18rpm sec மற்றும் அதனால்தான் நீங்கள் rpm sec ஆக இருந்தால் எனவே இரண்டாவது வினாடி ரத்து செய்யப்படும் எனவே யூனிட் உங்கள் rpm ஆக இருக்கும் இது உங்களுக்குத் தெரிந்த 120fp rpm மற்றும் இது 1803 என்பதுதான் பதில் எனவே நீங்கள் அறிந்த அலகு மாற்றுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது விஷயங்கள் சரியாக இருக்கும் என்று உதாரணம் 2 ஒரு 400 MVA ஒத்திசைவு இயந்திரம் அதற்கு H1 4 6 MJ MVA மற்றும் 1200 MVA இயந்திரத்தில் H2 3 MJ உள்ளது உங்கள் G1400 மற்றும் H1 4 6 400 H1 கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் H2 3 மற்றும் உங்கள் G2 1200 ஆகும் எனவே மொத்தம் 5440 MJ ஆகும் எனவே இது இரண்டு இயந்திரத்தின் உங்கள் இயக்க ஆற்றலாகும் இப்போது அந்த சூத்திரம் வழங்கப்பட்டது எனவே கொடுக்கப்பட்ட அனைத்து தரவும் G1machine 400MVA H1machineH1 அதாவது 4 6 MJMVA G1machine 1200MVA H2machineH2 அதாவது 3 MJMVA Gsystem 100MVA நீங்கள் பெற வேண்டியது இதுதான் நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் அது 54 4MJ MVA ஆக மாறும் ஆகையால் 100 MVA தளத்துடன் ஒப்பிடும்போது ஒரு காசோலைக்கு சமமான மந்தநிலை யாக மொத்த இயக்க ஆற்றல் 5440 ஆகும் எனவே கணினி தளத்தால் வகுக்கவும் எனவே 5440 உங்கள் 100 MVA தளத்தை நீங்கள் அழைப்பதைப் பாருங்கள் எனவே உண்மையில் இங்கே 5440 இது 5440100 நான் தவறுதலாக 1000 ஐ 100 ஆக மாற்றியுள்ளேன் எனவே இது 54 4 MJMVA எனவே இந்த கணக்கீடுகள் அனைத்தும் உண்மையில் என்னால் செய்தவை என்று மீண்டும் மீண்டும் பல முறை செய்துள்ளேன் எனவே நீங்கள் ஏதேனும் கணக்கீட்டுத் தவறுகள் அல்லது ஏதேனும் எழுதும் பிழையைக் கண்டால் இதையெல்லாம் எனக்குத் தெரியப்படுத்தினால் நான் பாராட்டுவேன் எனவே 100MVA 2 துருவ 50Hz ஜெனரேட்டருக்கு ஒரு கணம் நிலைமாற்றம் 40 103 Kg metre2 என்று உதாரணம் 3 எனவே மதிப்பிடப்பட்ட வேகத்தில் ரோட்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் என்ன அதனுடன் தொடர்புடைய கோண உந்தம் என்ன மேலும் மந்தநிலை மாறிலி H என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் இப்போது ஒத்திசைவு வேகமாக மாற்ற வேண்டும் Ns 120fpP சமம் அதாவது 2 துருவங்கள் 3000rpm எனவே அது உண்மையில் உங்கள் 360060 rps சரியாக இருக்கும் சுழற்சி வினாடி சேமிக்கப்பட்ட ஆற்றல் இயக்கவியல் ½ J 𝝎2s இது 2 துருவ இயந்திரம் எனவே 𝝎m எலக்ட்ரிகல் மற்றும் 𝝎m மெக்கானிக்கல் மின் கதிரியக்க மற்றும் இயந்திர கதிரியக்க இரண்டும் ஒரே மாதிரியானவை ஏனெனில் இது 2 துருவ இயந்திரம் எனவே இயக்க ஆற்றல் ½ J 𝝎2m எனவே ½ இது j40 103 மற்றும் இது உங்களுடையது ω இது 2π நீங்கள் அழைப்பது என்னவென்றால் அது rpm கொடுக்கப்பட்டுள்ளது அது rps ஆக இருக்கும் எனவே 2π ∗ 300060210 6 MJ எனவே அது உண்மையில் 1974 43 MJ க்கு வருகிறது அதே போல் இயக்க ஆற்றல்H சேமிக்கப்பட்ட இயக்க ஆற்றல் MVA தளம் எனவே அது 1974 43100 அதனால்தான் 19 7443 MJMVA ஆகையால் M J𝝎m இது முன்னர் பார்த்ததை நாம் அறிவோம் அது 40 103 𝝎m10 6 இங்கே 10 6 உள்ளது எனவே அது MJ sec mech rad மற்றும் இது M 12 568 MJ Sec mech rad 2 துருவ இயந்திரம் எனவே இயந்திர மின் கதிரியக்கமானது ஒன்றே எனவே இது உங்களுடையது இந்த சிறிய எடுத்துக்காட்டு இப்போது நாம் எடுத்துள்ளோம் நிலையான நிலையின் கீழ் மின் ஓட்டத்திற்கு வருவோம் எனவே எதிர்ப்பை புறக்கணித்ததாக ஒரு குறுகியபரிமாற்ற வரியை எடுத்துக்கொள்வோம் எனவே பரிமாற்ற எதிர்வினைக்கு உங்கள் எதிர்வினை மட்டுமே உள்ளது எனவே எதிர்ப்பு புறக்கணிக்கப்படுவதால் வரி உண்மையில் இழப்பற்ற கோடு என்று பொருள் எனவே அடிப்படை புரிதலின் நோக்கத்திற்காக நாம் ஒரு குறுகிய இழப்பற்ற பரிமாற்றக் கோட்டைக் கருத்தில் கொள்வோம் மற்றும் எண்ணிக்கை 2 என்பது சரியான மற்றும் புறக்கணிக்கத்தக்க எதிர்ப்பானது R ஐக் கருத்தில் கொண்டு நாம் கண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் செயல்திறன் சிறப்பியல்புக்கு வரிசையில் எந்த எதிர்ப்பும் இல்லை என்பது வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கே "R" என்று கருத மாட்டோம் அதாவது இறுதி உண்மையான சக்தியை அனுப்புவதும் இறுதி உண்மையான சக்தியைப் பெறுவதும் ஒரே Ps மற்றும் Pi ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் எதிர்ப்பு இல்லை எனவே ஒரு கட்டத்திற்கு அனுப்பும் முடிவு மற்றும் பெறும் மின்னழுத்தங்கள் முறையே Vs மற்றும் VR எனவே உண்மையான மற்றும் எதிர்வினை சக்தியை அனுப்பும் முடிவிலும் பெறும் முடிவிலும் Vs ஒரு கோணத்தால் வழிநடத்துகிறது δ இந்த நிபந்தனை Vs இறுதி மின்னழுத்தத்தை முன்னணி கோணத்தால் பெறும் இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புகிறது என்று நாம் கருத வேண்டும் எனவே அனுப்பும் முடிவில் ஒரு கட்ட அடிப்படை சக்தி இது முன்னர் சுமை பாய்வு ஆய்வுகளுக்காக நாம் படித்தோம் இறுதி சக்தி PS jQS SS PS jQS VSI ஐ அனுப்புகிறது எனவே இது சமன்பாடு 29 உருவம் 2 இலிருந்து நான் வழங்கியதை குறிக்கிறேன்Ijx எனவே Ijx நீங்கள் இணைந்தால் I ஆக இருக்கும் எனவே jx என்பது jx ஆக இது சமன்பாடு 30 எனவே இங்கே உண்மையில் Vs ஒரு கோணத்தால் δ முன்னணி VR எனவே சமன்பாடு 29 மற்றும் 30 இலிருந்து இந்த I நாம் இங்கே பதிலீடு செய்வோம் I நாம் அவ்வாறு செய்தால் இங்கே மாறும் அதாவதுSSVS VR jx இது சமன்பாடு 31 இப்போது VR |VR|∟00 எனவே VRVR 00 கோணமாக இருப்பதால் VR 𝑉𝑆 |𝑉𝑆|∟δ|𝑉𝑆| 𝑒j𝜹 இந்த விஷயங்களை நாம் இப்போது எழுதுகிறோம் நீங்கள் அதை மாற்றி இங்கே வைக்கவும் எனவே இதன்மூலம் நீங்கள் பெறுவதை எளிதாக்குங்கள் அதாவது இது சமன்பாடு 32 மற்றும் எனவே இது உங்களுடையது உண்மையான சக்தி மற்றும் எதிர் வினை சக்தியை அனுப்புவதை நீங்கள் அழைக்கிறீர்கள் SR இதேபோல் பெறும் முடிவில் உங்களிடம் SR PR jQR VRI இதே போன்ற வழி உள்ளது இதை தொடர்ந்தால் இது சமன்பாடு 36 ஆனால் இங்கே எங்கள் நோக்கம் உண்மையான சக்தியைக் கருத்தில் கொள்ளும் எனவே இழப்பற்ற பரிமாற்ற வரிக்கு PSPR|VS||VR|xsin𝛿 இது சமன்பாடு 37 ஆகும் இதேபோல் இழப்பற்ற ஒத்திசைவு இயந்திரத்தால் வழங்கப் படும் நிலையான நிலை சக்திக்கான சமன்பாடும் இதை Pe Pt then |Eg|then|Vt|xd sin𝛿 என வழங்கலாம் இது சமன்பாடு 38 ஆகும் அங்கு |𝑬𝒈| அளவு என்பது ஒத்திசைவான இயந்திரத்தின் rms உள் மின்னழுத்தம் |𝑽𝒕| ஒத்திசைவான இயந்திரத்தின் rms முனைய மின்னழுத்த அளவு மற்றும் நான் எழுதிய xd நேரடி அச்சு எதிர்வினை அல்லது ஒரு சுற்று ரோட்டார் இயந்திரத்தில் ஒத்திசைவு எதிர்வினை மற்றும் δ மின் சக்தி கோணம் அதனால் இப்போது உங்கள் உதாரணம் 4 என்று அழைக்கிறீர்கள் எனவே 200 MW சுமையில் மூன்று கட்ட டிரான்ஸ்மிஷன் வரியின் அனுப்பும் மற்றும் பெறும் முடிவு இறுதி மின்னழுத்தங்கள் 230 KVக்கு சமம் அதாவது 200 MW சுமைக்கு 3 கட்ட டிரான்ஸ்மிஷன் வரியின் இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புவதும் பெறுவதும் 230 KVக்கு சமம் ஒரு கட்ட வரி மின்மறுப்பு j14Ω ஆகும் அதாவது 'r' புறக்கணிக்கப்பட்ட எதிர்வினை எடுக்கப்படுகிறது வரிக்கு மேல் கடத்தக் கூடிய அதிகபட்ச நிலையான நிலை சக்தியைக் கணக்கிடுங்கள் எனவே | 𝑽𝑺 | | 𝑽𝑹| நாம் முன்பு விவாதித்தவை இது ஒரு கட்ட அடிப்படை பகுப்பாய் விற்கு செல்லும் எனவே | 𝑽𝑺 | | 𝑽R | 230 √3 அதாவது 132 79 KV இப்போது சமன்பாடு 37 PR PS |𝑽𝑺||𝑽𝑹| 𝒙 ஏனெனில் அந்த விஷயத்தில் sin δ 1 என்று δ 90◦ மற்றும் | 𝑽𝑺 | | 𝑽𝑹 | அதாவது | 𝑽𝑹 | 𝟐x அதாவது 132 79214 எனவே அது உண்மையில் 1259 MW ஃபேஸ் எனவே இது 3 ஃபேஸ் ஆக இருந்தால் இது 3 கட்டமாகும் இது 3 12 1259 5 3778 5MW ஆகும் எனவே இந்த உதாரணம் ஒரு எளிய எடுத்துக்காட்டு அடுத்து இந்த உருவத்தின் ஒற்றை வரி வரைபடத்தில் இங்கே கொடுக்கப் பட்டுள்ளது ஒரு அமைப்பின் ஒற்றை வரி வரைபடம் படம் 3 இல் காட்டப்பட்டுள்ளது இது உங்கள் எண்ணிக்கை 3 ஆகும் அனைத்து மதிப்புகளும் ஒரு யூனிட் ஒன்றுக்கு பஸ் 2 க்கு வழங்கப்படும் சக்தி இது பஸ் 2 மற்றும் எல்லையற்ற பஸ் ஒரு யூனிட்டுக்கு 1 மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் இது எல்லையற்ற பஸ் மின்னழுத்தம் 1∟0 வழங்கப்படுகிறது நீங்கள் பஸ் 2 என்று அழைப்பது ஒரு யூனிட்டுக்கு 1 ஆகும் அதாவது பஸ் 2 க்கு வழங்கப்படும் சக்தி 0 8 பவர் லாக்கிங் பின்தங்கிய நிலையில் ஒரு யூனிட்டுக்கு 1 ஆகும் சக்தி கோண சமன்பாட்டைப் பெறுங்கள் மற்றும் கணினிக்கான ஸ்விங் சமன்பாடு அனைத்து இழப்புகளையும் புறக்கணிக்கிறது எனவே இது ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஜெனரேட்டர் மற்றும் இது எல்லையற்ற பஸ் ஆகும் இந்த சிக்கலை தீர்க்கும் முன் எல்லை யற்ற பஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் பொதுவாக எல்லையற்ற பஸ் என்றால் மின்னழுத்த அளவு மற்றும் அதன் கோணம் இரண்டும் மாறாமல் இருக்கும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் எல்லையற்ற பஸ் என்று அர்த்தம் எனவே முதலில் எல்லையற்ற பஸ் என்றால் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் பின்னர் இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிப்போம் பின்னர் விஷயங்கள் நம் அனைவருக்கும் சரியாக புரியும் எனவே எடுத்துக் காட்டாக எல்லையற்ற பஸ் எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதை முதலில் வரையறுப்போம் எனவே இது ஒரு ஜெனரேட்டர் உள்ளது மற்றும் இது ஒரு சக்தி அமைப்பு நெட்வொர்க் ஆகும் இதுபோன்று வழங்கப்படுகிறது இது ஒரு டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மின்மறுப்பு Z1Z2 Z3 Z4 Z5 உங்கள் Z6 Z1 மற்றும் இது ஒரு பெரிய அமைப்பாகும் இந்த முழு பரிமாற்ற நெட்வொர்க்கும் மிகப் பெரிய அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நான் எடுத்த வரைபடம் மற்றும் இது இரட்டை சுற்று வரி எனவே இதை நான் ஒரு வடிவம் A பொது உள்ளமைவு எனக் குறிக்கிறேன் இப்போது பகுப்பாய்வு நோக்கத்திற்காக கணினி எண்ணிக்கை ஒரு பார்வை இதற்கிடையில் எந்த தொடர்பும் இல்லை எங்களுடன் இந்த சிக்கல் உங்கள் வரைபடம் இது விளக்கத்தின் நோக்கத்திற்காக நான் எடுத்துள்ளேன் எனவே பகுப்பாய்வின் நோக்கத்திற்காக வடிவம் A இன் அமைப்பு வடிவம் B வடிவமாகக் குறைக்கப்படலாம் இது சமமானதாகும் இது பரிமாற்ற நெட்வொர்க்கின் தெவெனின் சமமானதைப் பயன்படுத்தி வெளிப்புறமாக ஜெனரேட்டர் அல்லது இயந்திரத்திற்கு வலது புறம் மற்றும் அருகிலுள்ள பரிமாற்றக் கோடு எனவே இந்த விஷயங்கள் மற்றும் அதற்கு சமமான உங்கள் தெவெனின் சமமானவை செய்யப்பட்டன எனவே இது ஜெனரேட்டராக இருக்கும் இது முனைய மின்னழுத்தம் Et உள்ளது இது Zeq Re j xe இது நாம் செய்த தெவெனின் சமமானதாகும் நீங்கள் இதை உருவாக்கியிருக்கிறீர்கள் இந்த பெரிய அமைப்பு ஒரு பஸ்ஸால் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மூலதன மின் EB என்று கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது Eband இது உங்களுடையது இது இப்போது எல்லையற்ற பஸ் என்று நாம் அழைக்கிறோம் இது ஒரு பெரிய அமைப்பு எனவே அமைப்பின் ஒப்பீட்டு அளவு காரணமாக இது ஒரு பெரிய அமைப்பு என்று அர்த்தம் எனவே எந்திரத்திற்கு மின்சாரம் வழங்கும் அமைப்பின் ஒப்பீட்டு அளவு காரணமாக அதாவது இது ஒரு இயந்திரம் இது ஒரு மிகப் பெரிய அமைப்பிற்கு மின்சாரம் அளிக்கிறது அது ஒரு மிகப் பெரிய அமைப்புக்கு ஒரு சக்தியை வழங்குகிறது இயந்திரம் என்பது இயந்திரத்துடன் தொடர்புடைய இயக்கவியல் தெவெனினின் மின்னழுத்த EB யின் மின்னழுத்தத்திலும் அதிர் வெண்ணிலும் கிட்டத்தட்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதாவது கணினியுடன் தொடர்புடைய இயக்கவியல்அதாவது இந்த ஜெனரேட்டர் சிறியது மதிப்பீடு சிறியது என்பதோடு ஒப்பிடுகையில் இந்த அமைப்பு ஒரு பெரியது எனவே அதனுடன் தொடர்புடைய இயக்கவியல் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அது இந்த பஸ் மின்னழுத்த EB அளவு மற்றும் அதன் கோணத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அது மாறாமல் இருக்கும் நிலையான மின்னழுத்தம் மற்றும் நிலையான அதிர்வெண் போன்ற ஒரு மின்னழுத்த மூலத்தை எல்லையற்ற பஸ் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இது எல்லையற்ற பஸ் குறித்த உங்கள் வரையறை எனவே கருத்து தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் சொல் கிறேன் எங்களிடம் ஒரு ஜெனரேட்டர் உள்ளது மற்றும் எங்களிடம் ஒரு பெரிய அமைப்பு உள்ளது எனவே நீங்கள் ஒரு தெவெனினுக்கு சமமான உரிமையை உருவாக்குகிறீர்கள் உங்கள் ஜெனரேட்டருக்கு வெளிப்புறம் முழு பரிமாற்றமும் தெவெனின் ஜெனரேட்டருக்கு வெளிப்புறம் மற்றும் அது Zeq re j xe மற்றும் இந்த பஸ் பார் மின்னழுத்தம் இங்கே நாம் அதை EB ஆக ஆக்குகிறோம் அது நாம் அழைக்கும் எல்லையற்ற பஸ் மின்னழுத்தமாகும் அடுத்தது இந்த அமைப்பின் இயக்கவியல் நான் இந்த அமைப்பை குறிக்கிறேன் அல்லது இதை ஒப்பிடும்போது இது உண்மையில் மிகப் பெரிய அமைப்பு ஒரு டைனமிக் உள்ளது அது பெரியது அல்ல அது சிறியது எந்த இயக்கவியலும் இயந்திரத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அது இந்த மின்னழுத்தத்தையும் அதன் அதிர்வெண் அளவையும் உங்கள் மின்னழுத்த அளவு மற்றும் அதிர்வெண்ணை ஒருபோதும் பாதிக்காது அதனால்தான் இது உங்கள் தெவெனினின் மின்னழுத்தம் நிலையான மின்னழுத்தம் மற்றும் நிலையான அதிர்வெண் போன்ற மின்னழுத்த மூலத்தை எல்லையற்ற பஸ் என குறிப்பிடப்படுகிறது எனவே அது சில நேரங்களில் எல்லையற்ற பஸ் என்று அழைக்கிறோம் எனவே இது எல்லையற்ற பஸ்ஸின் வரையறையாக இருக்க வேண்டும் அடிப்படையில் இது ஒரு தெவெனின் என்று நீங்கள் அழைப்பது ஒரு தெவெனின் மின்னழுத்த EB மற்றும் அமைப்பு மிகவும் பெரியது இது இயக்கவியல் மின்னழுத்தத்தை இந்த மின்னழுத்த அளவு மற்றும் அதன் கோணத்தை பாதிக்காது எனவே அதுதான் எல்லையற்ற பஸ்ஸின் வரையறை எனவே இந்த சிக்கலில் எல்லையற்ற பஸ் இருப்பதால் நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று நினைத்தேன் மேலும் உங்கள் 1∟0 ஐ நீங்கள் எப்போதும் எடுத்துக் கொள்ளும் எண்களின் பெரும்பகுதி எனவே இது பஸ் 3 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சிக்கல் ஜெனரேட்டர் விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது j உங்கள் எதிர்வினை j0 25 ட்ரான்ஸ்ஃபார்மர் j0 15 மற்றும் இது வரி 1 2 என்பது 0 2 மற்றும் இந்த 3 நான் மற்றொரு பஸ் பாரை உருவாக்கியுள்ளேன் ஆனால் நாம் செய்யவில்லை உங்கள் பக்கமும் j0 1 j0 1 ஒரே வரி ஆனால் மொத்தம் 0 எனவே இந்த சமமான சுற்று வரைபடத்தை உருவாக்கினால் ஒரு ஜெனரேட்டர் மின்னழுத்தம் நாம் அளவை எழுதலாம் எ இது 0 25 மற்றும் j0 எனவே j0 25 j0 15 மற்றும் இந்த 1 முதல் 2 வரை இது j0 2 மற்றும் இங்கே இது 1 3 2 j0 1 j0 1 மற்றும் இது எல்லையற்ற பஸ் மின்னழுத்தம் சரி எனவே இதை 1∟0 ஆக உருவாக்குகிறோம் எனவே இது இந்த நெட்வொர்க்கின் சமமான மின்மறுப்பு வரைபடம் எனவே இது உங்களுடையது இதிலிருந்து நீங்கள் சமமாக அழைப்பதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நாம் தீர்க்க வேண்டும் எனவே xeqxeq ஐ நீங்கள் இரண்டாக எடுத்துக் கொள்ளலாம்இவை இரண்டும் இணையாக இருப்பதால்0 1 0 3 உண்மையில் நான் வேண்டுமென்றே குறிக்கப் பட்டுள்ளேன் ஆனால் எந்த தவறும் உருவாக்கப்படவில்லை இது இரட்டை சுற்று வரி ஆனால் ஒன்று மேலும் பஸ் பார் இங்கு உருவாக்கப் பட்டுள்ளது 1 0 2 எனவே 0 2 மற்றும் 0 1 இணையாக இருக்கும் எனவே உங்கள் xeq 0 20 20 4 இருக்கும் எனவே ஒரு யூனிட்டுக்கு 0 50 மற்றும் பவர் ஃபேக்டர் 0 8 பின்னடைவு வழங்கப்படுகிறது எனவே Φ 36 870 பின்தங்கியிருக்கிறது இப்போது பஸ் 2 க்குள் மின்னோட்டம் உண்மையில் பஸ் 2 இல் வழங்கப்படும் மின்சாரம் எல்லையற்ற வோல்ட் பஸ் மின்னழுத்தம் ஒரு யூனிட் கோணத்திற்கு 1 வழங்கப்பட்டால் நீங்கள் சிக்கலைப் படித்தால் '0' என்பது 1 யூனிட்டுக்கு 1 ஆகும் அதாவது பஸ் 2 க்கு வழங்கப்படும் சக்தி ஒரு யூனிட்டுக்கு 1 மற்றும் எல்லையற்ற பஸ் மின்னழுத்தமும் ஒரு யூனிட்டுக்கு 1∟0 மற்றும் 0 8 பவர் ஃபேக்டர் பின்னடைவு ஆகும் அதாவது பஸ் 2 இல் மின்னோட்டம் V Icos𝜱 ஆக இருக்கும் எனவே 1 உங்கள் உள்ளீட்டு சக்தி சரியானது இது உங்கள் எல்லையற்ற பஸ் மின்னழுத்தம் மற்றும் 0 8 சக்தி ஃபேக்டர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே VIcos𝜱 1 எல்லாம் ஒரு கோணத்தில் ஆனால் பின்தங்கியிருக்கும் எனவே 36 87 அது உங்கள் 1 870 ஆகும்